இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1 லெட்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மற்றும் இது லெக்சர் எண் 19 மற்றும் இன்று மேக்ஸிமா மினிமா ஆஃப் ஃபங்ஷன் ஆஃப் இரண்டு வேறியபில்ஸ் ஆகியவற்றுக்கான விவாதத்தை தொடரலாம் மற்றும் இன்று குறிப்பாக ஒரு சில வழக்கமான பிராபலங்களை பார்க்கலாம் முந்தைய லெட்சரில் நான் விவாதம் செய்த சில யோசனைகளை உபயோகிக்கலாம் கடைசி லெட்சரில் பார்த்ததை நாம் நினைவு கூறலாம் அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மற்றும் அதற்கான தேவையான நிபந்தனைகள் மற்றும் போதுமான நிபந்தனைகளை நாம் ஆராய்ந்தோம் எனவே நாம் முதலில் அனைத்து கிரிட்டிக்கல் புள்ளிகளை கண்டறிய வேண்டும் மற்றும் அந்த புள்ளிகளை நாம் இந்த சமன்பாடுகளை தீர்வு காண்பதன் மூலமாக பெறலாம் எனவே x பொருத்த f பார்சியல் டெரிவேட்டிவ் என்பது 0 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது மற்றும் y பொருத்த f பார்சியல் டெரிவேட்டிவ் என்பதும் 0 என எடுத்துக்கொள்ளப்படுகிறது பின்பு இந்த இரண்டு சமன்பாடுகளை நாம் தீர்வு காண்பதில் மூலமாக இந்த சமன்பாடுகளை திருப்திப்படுத்தும் அனைத்து புள்ளிகளையும் பெற இயலும் எனவே அவை கிரிட்டிக்கல் புள்ளிகள் ஆகும் மற்றும் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் புள்ளிகளை நாம் r என்கின்ற குறியீட்டை கொண்டு கணக்கிட போகிறோம் இது x பொருத்த இரண்டாவது டெரிவேட்டிவ் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் புள்ளிகளிலும் இதன் மதிப்பு கணக்கிடப்படுகிறது பின்பு s என்பது ஒரு மிக்ஸ்ட் டெரிவேட்டிவ் மற்றும் t is f என்கின்ற சார்புக்கான டெரிவேட்டிவ் 2y ஆகும் பின்பு இதை அடையாளம் காண்பதற்காக நாம் உணர்ந்தது rt s2 அதாவது rt s2 இருக்குமேயானால் இது பாசிட்டிவ் மற்றும் இந்த ஆர் r நெகட்டிவ் பின்பு நம்மிடம் மற்றும் அதற்கான மாக்ஸிமம் புள்ளி உள்ளது மற்றும் அந்த புள்ளியில் மீண்டும் நம்மிடம் rt s2 இருக்குமேயானால் அது பாசிட்டிவ் மற்றும் ஆர் பாசிட்டிவ் பின்பு இந்த புள்ளியானது மினிமம் ஆகும் இதேபோன்று இதன் rt s2 நெகட்டிவ் பின்பு இது சேடில் புள்ளியாக இருக்கும் rt s2 பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கும் பொழுது பின்பு இரண்டாவது டெரிவேடிவ்க்கான சோதனை தோல்வியடைகிறது மற்றும் மற்ற பல முறைகளை கொண்டு நாம் அதை மேலும் ஆராய வேண்டும் எனவே இந்த ப்ராப்ளத்தை நாம் விவாதிக்கலாம் இங்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமத்தை இந்த fxy4x2y2e x2 4y2 பங்ஷனுக்கு கண்டறிய வேண்டும் எனவே நாம் fx இதை கணக்கிட வேண்டும் அல்லது fx y கான்ஸ்டன்ட்டாக கொண்டு x இதை பொருத்து டிஃபரண்சியேட் செய்ய வேண்டும் எனவே இந்த முதல் பகுதியானது எவ்வாறு உள்ளதோ அவ்வாறாகவே வைத்து பெருக்கல் விதியை பயன்படுத்தி பின்பு இதை டிஃபரண்சியேட் செய்ய வேண்டும் எனவேe x2 4y2 பின்பு டெரிவேட்டிவ் ஆனது x2 4y2 இதை x பொருத்து 2x இவ்வாறாக கிடைக்கிறது எனவே இங்கு 8x என்பது முதல் பகுதிக்கான டெரிவேட்டிவ் பின்பு e x2 4y2 இங்கு x மற்றும் இந்த பகுதியை பொதுவாக நாம் எடுத்துக் கொண்டால் பின்பு 2x and e x2 4y2என்பதை நாம் பொதுவாக எடுக்க இயலும் மற்றும் பின்பு முதல் பகுதியில் இருந்து 4x2 y2 இவ்வாறு கிடைக்கிறது எனவே மைனஸ் சைன் உள்ளது ஏனெனில் இங்கு ஒரு மைனஸ் சைன் உள்ளது மற்றும் பின்பு இங்கு முன்னரே 2xஐ எடுத்துள்ளோம் மற்றும் இந்த எக்ஸ்போனன்சியல் ஃபங்க்ஷன் இங்கு இந்த நான்கு சுலபமாக கிடைக்கிறது எனவே அதாவது x பொருத்த சார்பிற்கான டெரிவேடிவ் ஆகும் இதை இங்கு எழுதுகிறோம் எனவே 2x மற்றும் இந்த எக்பொனெண்சியல் ஃபங்ஷன் 4 4x2 y2 fxxy2xe x2 4y24 4x2 y2 இதேபோன்று y யைப் பொருத்த பஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்வை நம்மால் பெற இயலும் எனவே தற்போது நாம் y யைப் பொறுத்து டிஃபரண்சியேட் செய்கிறோம் மற்றும் பெருக்கல் விதியானது இங்கு மீண்டும் பொருந்தும் எனவே 2y கிடைக்கிறது இங்கு இதேபோன்று எக்பொனெண்சியல் ஃபங்க்ஷன் மற்றும் அந்த கூடுதல் பகுதியானது 1 16x2 4y2 உள்ளது மற்றும் கிரிட்டிக்கல் புள்ளிகளை இந்த இரண்டு சமன்பாடுகளை தீர்வு காண்பதன் மூலம் தற்பொழுது நம்மால் பெற இயலும் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளை 0 சமமானதாக எடுத்துக்கொள்கிறோம் இந்த நிலையின் பொழுது நாம் முதல் சமன்பாட்டில் இருந்து எடுக்கிறோம் ஏனெனில் எக்ஸ்பொனன்சியல் பூஜ்ஜியமாக இருக்க வாய்ப்பில்லை எனவே x என்பது ஜுரோவாக இருக்க வேண்டும் அல்லது அடைப்புக்குறிக்குள் உள்ள பகுதியானது பூஜ்யமாக இருக்க வேண்டும் எல்லா fx0 மதிப்புகளுக்கும் இதன் x மதிப்பு பூஜ்யமாக இருக்கும் எனவே x0 எனும் பொழுது இதன் வழியாக செல்லும் எந்த புள்ளியாக இருந்தாலும் இதன் மதிப்பு ஜீரோ y எதுவாக இருந்தாலும் இது பூஜ்யம் ஆகும் எனவே நாம் இங்கு இதை x0 என எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதிலிருந்து இந்த fx0 பகுதியை பூஜ்யமாக்கும் சாத்தியக்கூறுகள் என்பது x பூஜ்யம் இந்த நிலையின் பொழுது இந்தப் பகுதி பூஜ்யம் அல்லது இங்கு 1 16x2 4y2 என்பது பூஜ்யம் என கிடைக்கிறது ஏனெனில் x0 என்பது இங்கு பூஜ்யம் ஆகும் எனவே நம்மிடம் 1 4 y20 உள்ளது இங்கு 1 12க்கு சமமானது எனவே இந்த நிலையின் பொழுது x0 என கிடைக்கப்பெறுகிறது இங்கு இரண்டு வகையான சாத்தியக்கூறுகள் உள்ளன இரண்டாவது இக்குவேசன் பூஜ்ஜுயத்துக்கு சமமானதாக்கப்படுகிறது y0 பூஜ்ஜியம் அல்லது இந்த நிலையின் பொழுது இதன் மதிப்பு ½ பாதி என்றாகிறது அதுவும் ஜீரோ எனவே அடிப்படையில் இந்த மூன்று புள்ளிகள் 00 மற்றும் 012 0 12 ஆகியவை ஆகும் எனவே மூன்று புள்ளிகள் இங்கு உள்ளது இவை fx0 and fy0 இரண்டும் பூஜ்ஜியம் அதற்கான சாத்தியக் கூறுகள் ஆகும் மற்றும் தற்பொழுது நம்மிடம் y0 மற்றொன்று உள்ளது எனவே y0 பூஜ்யமாக இருக்கும் பொழுது இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து இந்த டெரிவேட்டிவ் 0 அடையும்போது கிடைக்கிறது இதிலிருந்து முதலில் நாம் எடுத்துக் கொள்வோமேயானால் இங்கு 4 4 x2 பூஜ்ஜியம் நோக்கி செல்கிறது எனவே x1 என்பது சமமானது ஆகிறது இவை y0 எனும்பொழுது கிடைக்கப் பெற்ற மற்ற புள்ளிகள்1 0 and 1 0 மற்ற புள்ளிகள் ஆனது 10 and 10இவையே ஆகும் மற்றும் தற்பொழுது நாம் இந்த பகுதியை பூஜ்ஜுயத்துக்கு சமமானதாக மாற்ற முயற்சி செய்யும்பொழுது எனவே நாம் முதல் சமன்பாட்டில் இருந்து என்ன பெறுகிறோம் என்றால் 4 4 x2 y2க்கு சமமானதாகிறது மேலும் இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து நாம் 16x24y2 இதை பெறுகிறோம் எனவே கூர்ந்து கவனித்தால் இங்கு 4 பொதுவானதாகும் எனவே ¼ வலதுபுற பகுதியில் உள்ளது மேலும் இரண்டு சமன்பாட்டில் இருந்து நம்மால் எந்த தீர்வையும் காண முடியவில்லை ஏனெனில் முதல் சமன்பாடு 4 x2y2 னது 4 க்கு சமமானதாகும் இரண்டாவது 4 x2y2 இதே மதிப்பு ¼ சமமானது ஆகிறது எனவே இந்த சிஸ்டத்தில் இருந்து நம்மால் தீர்வு காண இயலாது எனவே நாம் இதுவரை பெற்ற அனைத்து புள்ளிகள் ஆனது 0 0 and 0120 1210 10 ஆகும் எனவே அனைத்து புள்ளிகளையும் நாம் மேலும் ஆராயவேண்டியுள்ளது எனவே நாம் விவாதித்தை போல இந்த ஐந்து கிரிட்டிக்கல் புள்ளிகளும் அல்லது அனைத்து டெரிவேடிவ்களும் பூஜ்ஜியத்தை நோக்கி சென்ற புள்ளிகள் அல்லது மற்றும் தற்பொழுது ஒவ்வொரு கிரிட்டிக்கல் புள்ளிகளுக்காக நாம் இது லோக்கல் மாக்ஸிமம் புள்ளியா அல்லது லோகல் மினிமல் புள்ளியா அல்லது கிரிடிக்கல் புள்ளியா என விவாதிக்க வேண்டும் நாம் முன்னரே விவாதித்த போதுமான நிபந்தனைகளை உபயோகிக்க போகிறோம் அடுத்ததை நோக்கி நகர்வோம் எனவே நம்மிடம் fx உள்ளது மற்றும் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவை நாம் பெற்று அதை மேலும் எக்ஸ்ட்ரீமம் அதற்கான புள்ளிகளில் ஆராயவேண்டியுள்ளது எனவே மீண்டும் நாம் இந்த சார்புக்கான டெரிவேட்டிவ் ஐ பெற வேண்டும் மீண்டுமாக x பொறுத்து இதை டிஃபரண்சியேட் செய்ய வேண்டும் மற்றும் இந்த பகுதியானது கிடைக்கப்பெறும் ஏனெனில் தற்பொழுது நிறைய பகுதிகள் உள்ளது எனவே இது ஒன்றுக்காக மட்டும் நேரடியாக எவ்வாறு எழுதுவது என்பதை நான் தங்களுக்கு காட்டுகிறேன் எனவே இங்கு மீண்டும் பெருக்கல் விதியானது உபயோகப்படுகிறது எனவே 2e x2 4y2 இதை இங்கு செய்வோம் இதை முதல் சார்பாகவும் பின்பு இரண்டாவதை x பொருத்த டெரிவேட்டிவ் என கண்டறிவோம் எனவே நான்கு உள்ளது மற்றும் மைனஸ் 12 x2 மற்றும் y2 இருக்கும் அதாவது x பொருத்து மற்றும் பிளஸ் இங்கு இரண்டு முறை மீண்டும் ஆக டிஃபரன்சியேட் செய்யும் பொழுது இந்த பகுதியானது 4 x 4 x3 and xy2 இவ்வாறாக இருக்கும் மற்றும் முதல் பகுதியை டிஃபரண்சியேட் செய்யும் பொழுது நமக்கு e x2 4y2 இப்பொழுது கிடைக்கபெறும் பின்பு இதை x2 4 y2 டிஃபரண்சியேட் செய்யும்பொழுது 2x கிடைக்கிறது எனவே இந்த நிலையின் பொழுது 2e x2 4y2 இதை நாம் பொதுவாக வெளியே எடுக்கலாம் இதிலிருந்து 4 12 x2 y2 கிடைக்கிறது இங்கு நாம் 2xஐ பொதுவாக எடுத்ததாக ஆகும் எனவே 2 2 நமக்கு கிடைக்கிறது இங்கு மற்றும் பின்பு நம்மிடம் 4 உள்ளது பின்பு 8 x3நம்மிடம் உள்ளது மற்றும் 2 x2y2 இதை நாம் முன்னரே கவனித்து உள்ளோம் எனவே இங்கு x உள்ளது இந்த x2 பகுதியானது உள்ளது பின்பு இங்கு x x4 ஆகியவை உள்ளன இதை x2y2 இவ்வாறாக மாற்றுகிறோம் இங்கு இந்த பகுதி4 x2 உள்ளது 8 x2 மற்றும் 12 x2ஆகிய பகுதிகள் உள்ளது இவ்வாறாக 20x2 மாறுகிறது நம்மிடம் x4 உள்ளது எனவே y2 பின்பு 2x2y2 இதனுடன் 2e x2 4y2 இந்த பகுதியும் உள்ளது இதுவே x பொருத்த இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் முன்னரே இதை நாம் எழுதி உள்ளோம் மற்றும் பின்பு மற்ற டெரிவேட்டிவ்களை நாம் கணக்கிட வேண்டும் எனவே மிக்ஸ்டு ஆர்டர் டெரிவேட்டிவ் இது x மற்றும் y பொருத்தது பின்பு இது y2 times பொருத்த டெரிவேட்டிவ் ஆகும் எனவே இங்கு fy நம்மிடம் உள்ளது முந்தைய ஸ்லைடில் இருந்து பெறப்பட்டது பின்பு x இதனை பொறுத்து டிஃபரண்ட்சியேட் செய்யலாம் முன்னர் விவாதித்த இதே யோசனையை நாம் பயன்படுத்தலாம் எனவே இந்தப் பகுதி நமக்கு கிடைக்கிறது பின்பு இதனை மீண்டும் ஆக நாம் y பொருத்து டிஃபரண்ட்சியேட் செய்ய வேண்டும் பின்பு fyy கிடைக்கிறது அதாவது tபொருத்த இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் எனவே இது மற்றும் இதனை டிஃபரண்சியேட் செய்து நாம் தற்பொழுது எக்ஸ்பொனன்சியல் பங்க்ஷன் உடனான இந்த பகுதியை பெறுகிறோம் மற்றும் எக்ஸ்பிரஷன் 1 20y2 16x2 128x2y232y4கிடைக்கிறது எனவே மூன்று சமன்பாடுகள் தற்பொழுது நம்மிடம் உள்ளது இது மூன்று எக்ஸ்பிரஷன் க்கானது எனவே இங்கு r and s என்பதற்கு நாம் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் அதாவது மிக்ஸ்ட் டெரிவேட்டிவ் மற்றும் t பொருத்த இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் ஐ கொண்டுள்ளோம் எனவே இங்கு உபயோகப்படுத்தி நாம் மேலும் இந்த புள்ளியானது மேக்ஸிமத்திற்கான புள்ளியா அல்லது மினிமல் புள்ளியா அல்லது சேடல் புள்ளியா என ஆராயப் போகிறோம் rfxxxy2e x2 4y24 20x28x4 y22x2y2 sfxyxy4xye x2 4y2 1716x24y2 tfyyxy2e x2 4y21 20y2 16x2 128x2y232y4 தற்பொழுது நாம் விவாதித்தது போலவே இந்த மூன்று எக்ஸ்பிரஷன்களிலும் r s மற்றும் tஐ நாம் கொண்டுள்ளோம் எனவே இந்தப் புள்ளிகளை நாம் கண்டறிய போகிறோம் முதலில் முதல் புள்ளி00 நாம் நினைவில் கொள்வது ஆகும் எனவே இந்த 00 புள்ளியில் நாம் r and s t ஆகியவற்றை கணக்கிடலாம் எனவே rக்கான இது xy ஆகிய இரண்டும் பூஜ்யம் ஆகும் எனவே நம்மிடம் உள்ளது நான்கு இது e0 ஒன்றாகிறது எனவே நம்மிடம் 428 உள்ளது ஆர் என்பது 00 எனும் பொழுது 0 கிடைக்கிறது இதை நாம் பதிலீடு செய்தால் நமக்கு தற்பொழுது இந்த s பகுதிகள் ஆனது 0 ஆகிறது எனவே நம்மிடம் 17 உள்ளது ஆனால் இங்கு x y இரண்டும் இந்தப் புராக்டட் அமர்ந்துள்ளது எனவே s என்பது பூஜ்ஜியம் ஆகிறது மற்றும் இந்த நிலையின் பொழுது மீண்டும் உங்களிடம் சில பூஜ்ஜியம் அல்லாத எண்கள் உள்ளது எனவே அனைத்து பகுதிகளும் பூஜ்யம் ஆகிறது எனவே நம்மிடம் ஒன்று உள்ளது மற்றும் 2 1ஐ பெறுகிறோம் எனவே இது இரண்டு ஆகிறது 00 எனும் புள்ளியில் நம்மிடம் r இதன் மதிப்பு 8 ஆகும் மற்றும் s2 and t2 கிடைக்கிறது இது முதலில் கிடைக்கப் பெற்ற அனைத்து கிரிடிக்கல் புள்ளிகளில் இருந்து முதலில் எடுக்கப்பட்ட புள்ளி ஏனெனில் ஒவ்வொன்றிற்கும் நாம் இது மேக்சிமம் புள்ளியா மினிமமா அல்லது சேடல் புள்ளியா என்று கண்டறிய வேண்டும் எனவே இந்த புள்ளி நாம் கணக்கிட அனைத்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் மற்றும் நாம் இதனை rt s2 கணக்கிட வேண்டும் எனவே r t ஆகிய இரண்டும் 16 எனவே நம்மிடம் 16 உள்ளது இது பாசிடிவ் மற்றும் போதுமான நிபந்தனைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும்rt s2 என்பது பாசிடிவ் ஆர் வந்து பாசிட்டிவ் ஆகும் பொழுது பின்பு இது பாயின்ட் ஆஃப் லோக்கல் மினிமம் ஆகும் எனவே நம்மிடம் லோக்கல் மினிமம் புள்ளி கிடைத்துள்ளது எனவே சார்பானது லோக்கல் மினிமத்தை 00 எனும் புள்ளியில் கொண்டுள்ளது மற்றும் நாம் தற்பொழுது மற்ற புள்ளிகளை கருத்தில் கொள்ளலாம் எனவே இரண்டாவது குறிப்பானது முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது புள்ளி எனவே ஜீரோ பிளஸ் மற்றும் மைனஸ் ஹாஃப் 12 ஏனெனில் இந்த மதிப்பானது இவை அனைத்து இரட்டை அடுக்கு எக்ஸ்பிரஷன் களிலும் தோன்றுகிறது எனவே நாம் இதனை சேர்த்து கையாள வேண்டும் ஏனெனில் பிளஸ் குறியீடு இங்கு உள்ளது அல்லது மைனஸ் குறியீடும் உள்ளது மேலும் y பவர் power அதே போன்ற நம்பரும் உள்ளது எனவே இந்த இரண்டு புள்ளிகளையும் சேர்த்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கு நாம் பாயிண்ட் Point எண் 2 மற்றும் பாயிண்ட் point எண் 3 ஆகியவற்றை விவாதிக்கலாம் எனவே இந்த நிலையின் பொழுது rஐ மீண்டும் ஆக நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் இந்த பகுதிகளில் x0 நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் இரண்டு முறை அதாவது ஆர் r என்பது இரு முறையாக மற்றும் இந்த எக்பொனெண்சியல் பங்க்ஷன் x பூஜ்ஜியம் ஆகிறது மற்றும் y2 is 14 என்பது ஆகிறது எனவே இங்கு e 1 உங்களுக்கு கிடைக்கிறது மற்றும் பின்பு இங்கு நம்மிடம் 4 0 உள்ளது இதன் பின்பு உருவாகிறது இங்கு 0 x உள்ளது மேலும் இந்த y2 பகுதி மட்டும் கிடைக்கிறது எனவே இங்கு நம்மிடம் ¼ உள்ளது இங்கு x என்பது பூஜ்யம் ஆகிறது மேலும் நம்மிடம்e 1 கிடைக்கிறது 154 இவ்வாறு ஆகிறது எனவே இந்த இரண்டு இரண்டும் ரத்து செய்யப்படுகிறது பின்பு நமக்கு 152e கிடைக்கிறது இதுவே இந்த புள்ளியில் ஆர் என்பதன் மதிப்பு 152e ஆகும் எனவே அதாவது 152eஆகும் இதே போன்று நம்மால் s and t ஆகியவற்றை இந்த 0 and ± 12 மதிப்புகளை பதிலீடு செய்து கணக்கீடு செய்ய இயலும் எனவே இதை நாம் s பதிலீடு செய்யும்பொழுது மேலும் x y பெருக்கு தொகையில் பகுதிகள் ஆனது உள்ளது எனவே x பூஜ்ஜியம் எனும் பொழுது இந்த முழு பகுதியும் பூஜ்ஜியம் ஆகிறது எனவே நேரடியாக s பூஜ்ஜியம் ஆகிறது மேன்மேலும் t மதிப்பை நாம் இந்த y2 பதிலீடு செய்யும் பொழுதும் மற்றும் அனைத்து பகுதிகளும் இந்த இரண்டு பகுதிகளாக உள்ளது எனவே இவை பூஜ்யம் ஆகிறது மேலும் இங்கு நம்மிடம் y4 உள்ளது எனவே இந்த பகுதிகள் அனைத்தும் நாம் தீர்வு காணும் பொழுது நம்மிடம் கிடைக்கிறது மற்றும் 4e and this rt s2 இது ஆகும் எனவே இந்த rt பெருக்கு தொகையை நாம் கணக்கீடு செய்யும் பொழுதும் மேலும் ஒரு மைனஸ் சைன் எனவே நம்மிடம் 30e2 இது கிடைக்கிறது எனவே இந்த நேரத்தில் நம்மிடம் இது rt s2 நெகட்டிவாகும் போதுமான நிபந்தனையின் மூலம் நம்மிடம் சேடில் புள்ளி உள்ளது எனவே இந்த பாயிண்ட் எண் 2 and 3 மற்றும் 012 and 0 12 புள்ளிகளில் ஆகிய இரண்டுமே சேடில் புள்ளிகள் ஆகும் போதுமான நிபந்தனைகளை கொண்டு நம்மால் இந்த இரண்டு புள்ளிகளும் சேடில் புள்ளிகள் என்று நம்மால் கண்டறிய இயலும் தற்பொழுது கடைசியாக ⅘ இங்கு உள்ளது ±10 மீண்டும் நம்மால் ஒட்டுமொத்தமாக கையாள முடியும் ஏனெனில் x என்பது பவரில் அல்லது ஸ்கொயரில் தோன்றுகிறது அல்லது நம்மிடம் 4 உள்ளது எனவே இந்த மதிப்பு அல்லது மைனஸ் எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நாம் rஐ கணக்கீடு செய்து y0 என்பதை நாம் பதிலீடு செய்ய வேண்டும் எனவே இந்த இரண்டு பகுதிகளும் 0 நோக்கி செல்கிறது பின்பு மீண்டுமாக நம்மிடம் 0and 1 கிடைக்கிறது அதாவது e 1 ஒன்று மீண்டும் அதுவே கிடைக்கிறது எனவே இது தொகுதியில் வருகிறது சுருக்கப்பட்ட பின்பு நம்மிடம்16 கிடைக்கிறது எனவே இங்கு r 16e என்பது ஆகும் எஸ் என்பது பூஜ்ஜியம் ஏனெனில் இங்குy எக்ஸ்பிரஸனில் உள்ளது எனவே நம்மிடம் 0 கிடைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் இல் t 30e கிடைக்கிறது எனவே இதனை நாம்rt s2 என கணக்கீடு செய்தால் இந்த நிலையின் பொழுது இதன் மதிப்பு rt பாஸிட்டிவ் ஆகும் எனவே 480e2 மற்றும் தற்பொழுது r இதனை கருத்தில் கொண்டு நம்மால் இது மாக்ஸிமத்திற்கான புள்ளியா அல்லது மினிமத்திற்கான புள்ளியா என்பதை முடிவு செய்ய இயலும் எனவே இந்த நிலையில் rt s2 என்பது பாசிடிவ் எனும் பொழுது r என்பது நெகட்டிவ் என்பதை நினைவு கூறுங்கள் பின்பு நம்மிடம் மாக்சிமத்திற்கான புள்ளியே உள்ளது எனவே இந்த நிலையின் பொழுது இந்த இரண்டு புள்ளிகளும் லோக்கல் மாக்சிமத்திற்கான புள்ளிகள் ஆகும் மற்றும் தற்பொழுது நாம் அடுத்த ப்ராப்ளத்தை நோக்கி செல்வோம் இது சார்பு fxy இங்கு y square x square y x 4 இதற்கான 4 லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்ஐ நாம் விவாதிக்கப் போகிறோம் எனவே இந்த நிலையில் நாம் மீண்டுமாக பஸ்ட் ஆர்டர் பார்சியல் டெரிவேடிவ்வை fx கணக்கீடு செய்தால் அது 2 xy and 4 x3க்கு சமமானது ஆகிறது மேலும் பின்பு நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்வையை y பொருத்து கொண்டுள்ளோம் மேலும் 2 y x2 பார்சியல் டெரிவேட்டிவ் ஸ்டேஷனரி புள்ளிகளை கண்டறிய நாம் இந்த இரண்டு சமன்பாடுகளை தீர்வு காணவேண்டும் இதன் அர்த்தம் fx and fy ஆகிய இரண்டும் பூஜ்ஜியத்திற்க்கு சமம் மேலும் fy0 இதிலிருந்து நம்மிடம் 2xy4x3உள்ளது இதனை பூஜ்ஜியத்திற்க்கு சமமாக்கும் பொழுது அதாவது 2yx2 பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆகிறது இந்த இரண்டு சமன்பாடுகளில் இருந்து நம்மால் அனைத்து புள்ளிகளையும் இந்த இரண்டு சமன்பாடுகளை திருப்தி செய்யும் அனைத்து புள்ளிகளையும் நாம் கண்டறிய முடியும் ஒரு புள்ளியானது x0ஐ திருப்தி படுத்துகிறது இதனை x0ஐ உறுதிப்படுத்துகிறது எனவே இதற்கு தொடர்புடைய x0 எனும் பொழுது நம்மால் இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து y மதிப்பை என்னவாக இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் ஏனெனில் அனைத்து களிலும் ஏவையெல்லாம் இந்த சமன்பாடு திருப்தி அளிக்கிறதோ அவற்றை எதிர்நோக்கி உள்ளோம் எனவே இங்கு x பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆகிறது இது fxx00 இவ்வாறாக மாற்றுகிறது எனவே பின்பு y0 எனும்பொழுது x மதிப்பு இரண்டாவது சமன்பாட்டில் 0 ஆகிறது எனவே நாம் ஒரு புள்ளியை பெற்றுள்ளோம் அதாவது x and y ஆகியவை பூஜ்ஜியமாகும் தற்பொழுது நாம் மற்ற சாத்தியக்கூறுகளை காணவேண்டும் இந்த x and y இரண்டு பகுதிகளை பூஜ்யமாக்க வேண்டும் எனவே இங்கு x என்பது பூஜ்ஜியம் அல்லது இரண்டாவது பகுதி y பூஜ்ஜியம் இதன் அர்த்தம் 2 y4 x2 இரண்டும் பூஜ்யமாக வேண்டும் எனவே 2 yx2 மீண்டும் ஆக இரண்டு சமன்பாடுகளில் இருந்து ஒரே ஒரு எண் ஒரே ஒரு புள்ளி இந்த இரண்டு சமன்பாடுகளையும் திருப்தி படுத்துகிறது 2 y4x2 and 2 yx2 ஆகியவற்றை பூஜ்ஜியத்திற்க்கு சமன்படுத்துவது கிடைக்கிறது அந்த ஒரு புள்ளியானது மீண்டும்00 ஆகும் எனவே நமக்கு இதைத்தவிர மற்றொரு புள்ளிகள் கிடைக்கவில்லை எனவே இந்த நிலையில் நம்மிடம் உள்ளது 00 ஸ்டேஷனரி புள்ளி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த 00 புள்ளியில் நாம் லோக்கல் மாக்ஸிமம் புள்ளியா அல்லது லோக்கல் மினிமம் புள்ளியா என்பதை கண்டறியும் முறையை விவாதிக்கலாம் இதற்காக நாம் இரண்டாவது ஆர்டர் டெரிவேடிவ் fxx 00ஐ கணக்கிட வேண்டும் x பொருத்து மீண்டும் fxஐ கணக்கிட வேண்டும் எனவே இவ்வாறாக fxx கிடைக்கிறது மீண்டும் இங்கு இரண்டு பகுதிகளை 2y and 12 x2 கொண்டுள்ளது எனவே இது பூஜ்ஜியம் ஆகிறது நாம் இதை கணக்கீடு செய்தால் இப்பொழுது நமக்கு 2x இந்த பகுதி கிடைக்கிறது பின்பு இது fyy இவ்வாறு ஆகிறது ஏனெனில் இங்கு நாம் y பொருத்து டிஃபரண்சியேட் செய்யும் பொழுது நமக்கு இரண்டு கிடைக்கிறது எனவே தற்பொழுது நான் rfxx00 இதனை கணக்கீடு செய்தால் இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் என்பது ஒரு மிக்ஸ்டு பார்சியல் டெரிவேட்டிவ் இந்த 00 புள்ளியில் இதன் மதிப்பு பூஜ்யம் ஏனெனில் x என்பது இங்கு உள்ளது மற்றும் பின்பு இந்த புள்ளியில் மதிப்பானது tfyy002 என்று ஆகிறது இங்கு x and y பகுதி ஆகியவை இல்லை எனவே இதன் மதிப்பு இரண்டு ஆகும் மற்றும் பின்பு நாம் rt s2 என்பது என்ன என்பதை கண்டறிய வேண்டும் அதாவது இதனை rt s2 கணக்கிட வேண்டும் r and t நம்மிடம் உள்ளது 0 and minus s2 இந்த நிலையின் பொழுது சோதனை தோல்வி அடைகிறது எனவே நம்மால் rt s2 எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடிவது இல்லை அல்லது இரண்டாவது சோதனையை நம்மால் கூற இயலாத மற்றும் மற்றொரு முறையை பயன்படுத்தி நாம் இதற்கான முடிவை கண்டறிய வேண்டும் இங்கு புள்ளியானது00 ஆகும் எனவே இந்த சோதனையானது தோல்வி அடையும் பொழுது நம்மால் சுலபமாக இந்த புள்ளி மற்றும் அதற்கான மாக்சிமம் புள்ளி அல்லது மினிமம் அல்லது சேடில் புள்ளி என்று கண்டறிய இயலும் இந்த யோசனை ஆனது நேரடியாக f பொறுத்தது ஆகும் எனவே இதன் f சைனை பொறுத்து நம்மால் மற்றும் மாக்சிமம் புள்ளியா அல்லது மினிமத்திற்கான புள்ளியா என்பதை திட்டவட்டமாக கூற இயலும் எனவே இதனை நெகட்டிவ் அதாவது இது நெகட்டிவாக இருக்குமே ஆனால் இதன் அர்த்தம் இதன் f00 மதிப்பு நெய்பர்ஹுட்டிலுள்ள புள்ளிகளை விட அதிகமானது எனவே இந்த நிலையின் போது நம்மிடம் லோக்கல் மாக்சிமம் உள்ளது f இதன் மதிப்பு பாசிட்டிவ் அந்த புள்ளிகளை கொண்ட நெய்பர்ஹுட்ல் ஆனால் இதை நாம் இயற்கையாகவே லோக்கல் மினிமத்திற்கான புள்ளி என்று அழைக்கிறோம் மற்றும் இந்த சைன் சேஞ்ச் இந்த நெய்பர்ஹுட்களில் இருக்கும் பொழுது இதனை நாம் சேடில் பாயின்ட் என்று அழைக்கலாம் எனவே நாம் இங்கு நாம் என்ன செய்ய முயற்சிக்கின்றோம் என்றால் இந்த f சைன் கூர்ந்து கவனித்து இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை உபயோகிப்பதற்கு பதிலாக நேரடியாக கூறுகிறோம் எனவே பல நிலைகளில் இது வேலை செய்கிறது ஆனால் சில நேரங்களில் இதை நாம் சார்பிலிருந்து நேரடியாக f சைன் தெளிவாக உணர்ந்து கொள்வது கடினமானதாகிறது எனவே இந்த நிலையில் நம்மால் இது சாத்தியமாகிறது எனவே இது நம்மிடம் f0h0k f00 இருந்தால் இதனை f0h0k f00க்கு பதிலாக பின்பு இங்கு yக்கு பதிலாக kஐ எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கு h2k கிடைக்கிறது நம்மிடம் hக்கு பதிலாக இந்த hஐ பதிலீடு செய்யும் போது h4 என்பது x4 க்கு பதிலாக கிடைக்கும் இந்த புள்ளிகளில் f மதிப்பு கிடைக்கிறது எனவே பின்பு நம்மால் இதனை இவ்வாறாக மாற்றி எழுதி பின்பு முதல் பகுதியை பார்த்தால் இவ்வாறாக k2h22உள்ளது எனவே இந்த முழு ஸ்கொயர் இல் இருந்து நமக்கு k24 கிடைக்கப்பெறுகிறது எனவே k24ன் மற்றொரு பகுதியானது h இங்கு k h square பகுதி term உள்ளது அதனை விவாதிக்கலாம் இங்கு 32k2 இந்த பகுதி k2 32k2 ஆக இருந்தது எனவே இவை இங்கு சேர்த்து இந்த இரண்டு பகுதிகளும் 4 இவ்வாறாக மாறுகிறது பின்பு நம்மிடம் ¾ உள்ளது இந்த 2 க்கு பதிலாக நம்மிடம் 4 உள்ளது எனவே 34 and this 14 என்பது சரியாக k2 இதன் மதிப்பு ஆகும் இங்கு நம்மிடம் h4 உள்ளது எனவே இது 32k இவ்வாறு ஆகிறது தற்பொழுது நம்மிடம் ¾ உள்ளது எனவே நம்மால் இந்தப் பகுதியை கொண்டு இதன் இயல்பை நம்மால் கூற இயலும் இது தெளிவாகத் தெரிகிறது ஏனெனில் h and k இவை இரண்டும் பூஜ்ஜியம் அல்லாத மதிப்புகள் ஆகும் எனவே 1 0 ஆகவும் இந்த நெய்பர்ஹுட் ல் இருக்கும் ஆனால் இரண்டையும் நம்மால் ஒன்று போல பூஜ்ஜியம் என எடுக்க இயலாது எனவே 1 0 அல்லாது இருக்கும்பொழுது எடுத்துக்காட்டாக k நான் ஜீரோ எனவே இங்கு பாசிட்டிவ் மற்றும் இங்கு இது ஒரு பாசிட்டிவ் ஸ்கொயர் ஆகும் h என்பது நான் ஜீரோ இது பூஜ்ஜியம் ஆகவும் இருக்கலாம் எனவே இங்கு மீண்டும் ஒரு பாசிட்டிவ் பகுதி எனவே h and k 0 அல்லாமல் இருக்கும் பொழுது அவை பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த பகுதியானது h நான் ஜீரோ k நான் ஜீரோ அல்லது இரண்டும் நான் ஜீரோ ஆக இருக்கவேண்டும் எனவே இந்தப் பகுதியானது பாசிட்டிவாக இருக்கும் எந்த புள்ளியாக இருந்தாலும் அதன் நெய்பர்ஹூட்டில் இது சிறிய நெய்பர்ஹுட் இருந்தாலும் இதன் f மதிப்பு பாசிட்டிவ் அதாவது இது f பாசிடிவ் ஆகும் எனவே இந்த நிலையின் பொழுது இது பாசிட்டிவ் இதன் அர்த்தம் சார்பிற்கான நெய்பர்ஹுட்ல் அதிகப்படியான மதிப்புகள் பெரிய மதிப்புகள் மற்றும் இந்த00 புள்ளியானது லோக்கல் மினிம்மத்திக்கான புள்ளி ஆகும் எனவே இது00 லோக்கல் மினிம்த்திக்கான புள்ளி எனவே இது ஒரு நிலையில் சோதனை தோல்வி அடையும் பொழுது இது ஒரு போதுமான நிபந்தனையாக செயல்படுகிறது எனவே மற்ற போதுமான நிபந்தனைகளை நாம் உபயோகப்படுத்த முடியவில்லையெனில் முடியாத போதும் நம்மால் லோக்கல் மினமத்தைlocal minimmum பற்றி பேச இயலும் ஆனால் இந்த சார்பானது நேரடியாக விவாதிக்க மிகவும் சுலபமானது இதன் இயல்பு மற்றும் எந்த புள்ளியாக எடுத்துக் கொண்டாலும் அந்த சார்பில் நெய்பர்ஹுட் இந்த மதிப்பு f பாஸிட்டிவ் எனவே இந்த புள்ளி ஒரு லோக்கல் மினிம்மத்திக்கான புள்ளி ஆகும் எனவே நாம் மற்றொரு எடுத்துக்காட்டை இங்கு விவாதிக்கலாம் இங்கு fxy2x4 3x2yy2 ஆகும் இது முந்தைய எடுத்துக்காட்டை ஒத்தது எனவே நாம் இதை fxfyஐ கணக்கீடு செய்கின்றோம் பின்பு இந்த நிலையில் ஸ்டேஷனரி புள்ளிகளை மீண்டும் கண்டறிய போகிறோம் மற்றும் ஒரே ஒரு ஸ்டேஷனரி புள்ளி அது 00 என்று எடுத்துக்கொள்கிறோம் இது முன்னர் பார்த்த ப்ராப்ளத்தை ஒத்தது ஆகும் மற்றும் நாம் இதை கணக்கீடு செய்தால் இங்குx எனும் புள்ளியில் இது பூஜ்ஜியம் ஆகிறது ஏனெனில் fxy கணக்கீடு செய்யும் போது இந்தப் x or y பகுதியானது மட்டும் பிழைக்கிறது எனவே மீண்டும் 6x வருகிறது மற்றும் இந்த00 புள்ளியில் இது பூஜ்ஜியம் ஆகிறது நாம் இதை fyy கணக்கில் செய்யும்பொழுது பின்பு y பொருத்து மீண்டுமாக டிஃபரண்சியேட் செய்கிறோம் எனவே இரண்டு நமக்கு கிடைக்கிறது மற்றும் முந்தைய நிலையை போலவே நாம் rt s2ஐ கண்டிருக்கிறோம் எனவே இந்த சோதனை மீண்டும் தோல்வி அடைகிறது மற்றும் அதே யோசனை நாம் முன்னர் செய்தது போலவே செய்யலாம் எனவே f கணக்கீடு செய்யப்போகிறோம் நெய்பர்ஹுட் புள்ளி மைனஸ் f00 இது சரியாக 2h4 3h2kk2 இவ்வாறு கிடைக்கும் மற்றும் இந்த நிலையின் பொழுது ஒரு சில சார்புகளை கையாள போகிறோம் எனவே இங்கு இதை 3 h2k இவ்வாறாக 2h2k and h2k என எழுதி கொள்கிறோம் பின்பு நாம் பொதுவாக முதல் பகுதியில் இருந்து 2h2 எடுக்கும் பொழுது இங்கு நமக்கு h2 and k பிறகு k கிடைக்கப் பெறுகிறது பின்பு இதிலிருந்து h2 k எனவே h2 k 2h2 k பெருக்கு தொகையானது தற்பொழுது கிடைக்கிறது மற்றும் நாம் இதனை எவ்வாறு கண்டறியலாம் என்பதை விவாதிக்கலாம் மேலும் இது டெல்டா பை phi பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எல்லா புள்ளிகளையும் நெய்பர்ஹுட்களுக்கான புள்ளிகளிலும் கொண்டுள்ளதா அல்லது சைன் sign மாறுகிறதா என்பதை பார்க்கலாம் முதல் சாத்தியக்கூறு ஆனது நாம் k இதை நெகட்டிவ் என எடுத்துக்கொண்டால் எடுத்துக்காட்டாக பின்பு k என்பது நெகட்டிவ் h என்பது எதுவாக இருப்பினும் இந்த k நெகட்டிவாக இருக்கும் இந்த பகுதியானது பாசிட்டிவ் எனவே இதுவும் k பாசிட்டிவ் மேலும் h என்பது எதுவாக இருப்பினும் பூஜ்ஜியம் அல்லது h நான் ஜீரோ ஆனால் k நெகட்டிவாக இருக்கும்பொழுது இந்த பெருக்கு தொகையானது பாசிட்டிவ் இந்த நிலையின் பொழுது f என்பது பாசிடிவ்வாகும் தற்பொழுது மற்றொரு நிலையை நாம் காணலாம் இங்கு k என்பது நெய்பர்ஹுட் அதாவது இவை நெய்பர்ஹுட் என்பது நெகட்டிவ் எவ்வளவு அருகாமையில் h நோக்கி சென்றாலும் h and k என்பது பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் எனவே f நெகட்டிவ் ஆகும் எனவே இங்கு நாம் பார்த்தது என்னவென்றால் k 0 விட சிறியதாக இருக்கும் பொழுது fபாசிட்டிவாக இருக்கும் மற்றும் பிற சாத்தியக் கூறுகளை நாம் h and k ஆகியவற்றை h2 and 2h2இவ்வாறாக தேர்ந்தெடுக்கலாம் எனவே இதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் நம்முடைய நெய்பர்ஹுட் தடுப்பது இல்லை இது 00 ஆகியவற்றை அருகாமையில் செல்கிறது இதன் அர்த்தம் ஆகிய h 0 and k0 இரண்டும் இந்த பண்பை பெற்றுள்ளது h2 k h2 and 2 h2 ஆக இருக்க வேண்டும் எனவே h and k ஆகிய புள்ளிகளை நெய்பர்ஹுட்டில் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது இவை இந்த அசமண்பாட்டையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ன நடக்கப் போகிறது இந்த h square மதிப்பானது k வை விட சிறியதாக இருக்கவேண்டும் எனவே k அதிகப்படியான நெகட்டிவ் எண் மற்றும் இது 2 h2 kஐ விட அதிகமானது இது ஒரு பாசிட்டிவ் எண் எனவே இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் பின்பு நெகட்டிவாக தற்பொழுது மாறுகிறது எனவே இந்த நெய்பர்ஹுட் இந்த h and k இரண்டு புள்ளிகளும் திருப்திப்படுத்தும் எனவே f நெகட்டிவ் ஆகிறது எனவே நாம் கூர்ந்து கவனித்தால் இங்கு மிகவும் ஆர்வம் உடையது என்னவென்றால் இந்த 00 புள்ளிக்கான நெய்பர் ஹுட்டில் நாம் தெளிவாக புரிந்து கொண்டது என்னவென்றால் f பாசிட்டிவ் மற்றும் f நெகட்டிவ் எனவே இது 00 நெய்பர்ஹுட்டில் மாறுகிறது இதன் அர்த்தம் 00 இது சேடில் புள்ளியாகும் எனவே மீண்டும் நம்மால் இந்த 00 புள்ளியை கண்டறிய இயலும் மற்றும் இது ஒரு நெய்பர்ஹூட்டில் சேடில் புள்ளி மற்றும் இரண்டாவது ஆர்டர் சோதனையைப் பயன்படுத்தி இதை கூற இயலாது ஆனால் நேரடியாக கவனிப்பதன் மூலம் இந்த புள்ளியை நாம் சேடில் பாயின்ட் என கண்டறியலாம் எனவே இது மீண்டுமாக ஒரு சுலபமான ப்ராப்ளம் இங்கு இந்த fxy22x2y x2 y2 சார்பில் காண மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை ஒரு முக்கோண பிளேன் மீது முதல் குவாடரண்டில் பவுண்டட் bounded 0 x0y0 and y9 x ஆகியவற்றை காண போகிறோம் எனவே இந்த ப்ராப்ளத்தில் டொமைன் ஒரு பவுண்டட் டொமைன் ஏனெனில் இவை x0y0 and y9 x பவுண்டரி இங்கு இந்த புள்ளி ஆனது 09 and 90 ஆகும் எனவே நம்மால் தற்பொழுது இந்த நிலையின் பொழுது இன்டீரியர் ஐ கருத்தில் கொள்ள முடியும் மற்றும் பவுண்டரிகளையும் கருத்தில் கொள்கிறோம் எனவே ஒரு பவுண்டட் டொமைனாக இருக்கும் பொழுது நாம் இதை கணக்கில் கொள்ள வேண்டும் ஏனெனில் மேக்சிமம் அல்லது மினிமம் பவுண்டரிகளிலும் இருக்கக்கூடும் எனவே இந்த இன்டீரியர் புள்ளிகளில் அதாவது பவுண்டரிகளை தவிர்த்து நாம் பார்க்கப் போகிறோம் எனவே இன்டீரியர் புள்ளிகளில் நாம் ஸ்டேஷனரி புள்ளிகளை காணப்போகிறோம் மற்றும் தனியாக இதனை நாம் கையாளலாம் அல்லது பவுண்டரி இதற்கான எக்ஸ்ட்ரீமத்தை பார்க்கலாம் எனவே ஸ்டேஷனரி புள்ளிகளில் இந்த கணக்கிற்கு நம்மால் fx and fy ஆகியவற்றை கணக்கிட இயலும் இவை 1 and 1 இவ்வாறாக கிடைக்கிறது மேலும் இங்கு ஸ்டேஷனரி புள்ளியானது டோமைன் அல்லது இன்டீரியர் ல் பவுண்டரி ஐ விடுத்து உள்ளது எனவே நாம் இந்த புள்ளியை கணக்கில் கொள்ள வேண்டும் ஏனெனில் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இந்த புள்ளியில் இருக்கலாம் ஆனால் இந்த கணக்கில் நம்முடைய ஆர்வமானது அப்ஸொலியூட் மேக்ஸிமம் மற்றும் மினிமத்தை கண்டறிவது ஆகும் எனவே சரியாக நாம் இந்த புள்ளியில் சோதனை செய்யப் போகிறோம் பின்பு சார்பில் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை பின்னர் காணலாம் எனவே ஒற்றை புள்ளி மற்றும் பவுண்டரி அல்லாத புள்ளிகளை நாம் பார்க்கவேண்டும் எனவே இந்த OA கோட்டின் மீதுy0 என்றாகும் மேலும் நாம் இதை fx0 as y0 என எடுத்துக்கொள்ளலாம் இங்கு22x x2 and x 0 9 பொறுத்து மாறுகிறது எனவே இது ஒற்றை வேறியபில் ப்ராப்ளம் மற்றும் இதனை நாம் மீண்டுமாக பார்த்தால் கிரிட்டிக்கல் புள்ளிகள் இந்த சார்பில் xபொருத்து டிஃபரண்டசியேட் செய்யும் பொழுது கிடைக்கிறது அதாவது மதிப்பு ஒன்றாகிறது எனவே இங்கு இது லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமத்திக்கான புள்ளியாக இருக்கலாம் சரியாக நாம் இதனைக் கண்டறியவில்லை எனவே நாம் ஒரு சில புள்ளிகளை மேக்ஸிமம் அல்லது மினிமம் கிடைப்பதற்கான புள்ளிகளை பார்க்கவேண்டும் மற்றும் இதற்கான சார்புகளின் மதிப்புகளை கண்டறியவேண்டும் இதிலிருந்து நம்மால் எது மேக்சிமம் அல்லது மினிமம் வேல்யூ என்பதை முடிவாக கூற இயலும் எனவே இங்கு ஸ்டேஷனரி புள்ளியானது ஒரு ஒன் டைமன்சனல் கணக்கு எனவே எக்ஸ்ட்ரீமத்திற்கான சாத்தியமான நபர்களை கண்டறிய வேண்டும் மீண்டுமாக இந்த கணக்கில் தற்பொழுது நம்மிடம் பவுண்டரி புள்ளிகள் 0 and 9 உள்ளது எனவே நாம் 00 points in 90 point and 10 ஆகிய புள்ளிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் இவை இந்த கணக்கிற்கான ஸ்டேஷனரி புள்ளிகள் ஆகும் எனவே நம்மிடம் மூன்று புள்ளிகள் உள்ளது இந்த 00 புள்ளியானது டைமண்சனல் கான பவுண்டரி ஆகும் இங்கு 90 and 10 ஆகிய புள்ளிகள் உள்ளது எனவே இந்த மூன்று புள்ளிகள் இதேபோன்று மற்றொரு OB கோட்டின் மீது இருக்கின்றன நாம் தற்பொழுது இந்த கோட்டில் x0 என எடுத்துக்கொண்டு நாம் இந்த fxy சார்பை கணக்கிட இயலும் எனவே மீண்டும் ஆக இந்த கணக்கு ஒற்றை வேறியபில் ஐ கொண்டுள்ளது நாம் ஸ்டேஷனரி புள்ளிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மற்றும் இந்த பவுண்டரி மீது நம்மிடம் 00 உள்ளது 09 இதுவே ஒரு பவுண்டரி புள்ளி ஆகும் இதை நாம் முன்னரே பார்த்துள்ளோம் நம்மிடம் உள்ள புள்ளி ஆகும் இதிலிருந்து டிஃபரண்ட்சியேட் செய்யும் பொழுது நமக்கு ஸ்டேஷனரி புள்ளி கிடைக்கிறது எனவே நம்மிடம் மூன்று ஸ்டேஷனரி புள்ளிகள் இதன் அர்த்தம் எக்ஸ்ட்ரீமத்திற்கான மூன்று நபர்கள் இவையே ஆகும் இதே போன்று நாம் மீண்டுமாக மூன்றாவது பவுண்டரியை y9 x எடுத்துக்கொள்கிறோம் எனவே நாம் இதை y9 x fxy பதிலீடு செய்து நம் மேலும் ஒற்றை வேறியபிளைக் கொண்ட கணக்கு ஆக மாறுகிறது இன்டீரியர் புள்ளிகளை நாம் பார்க்க வேண்டும் எனவே fx0 சமம் நம்மிடம் ஒரே ஒரு புள்ளி 92 and 92 கிடைக்கிறது எனவே இந்த புள்ளி எங்கு உள்ளது உண்மையில் இந்த பவுண்டரி புள்ளிகளை நாம் முந்தைய கணக்கில் கவனித்து உள்ளோம் எனவே இங்கு உள்ளது 7 புள்ளிகள் இந்த பங்க்ஷன் அல்லது மினிமமத்தைக் கொடுக்கிறது எனவே நாம் இந்த க்ளோஸ்ட் மற்றும் பவுண்டட் டொமைனை கொண்டிருக்கும் பொழுது பவுண்டரிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இங்கு இந்தப் புள்ளிகளில் சார்பை நாம் சுலபமாக கணக்கிட வேண்டும் ஏனெனில் நம்முடைய ஆர்வம் ஆனது கிலோபல் மார்க்சிமத்தின் மீது உள்ளது நாம் ஒவ்வொரு புள்ளிகளுக்காக லோக்கல் மேக்ஸிமம் என்பதை கண்டறிய வேண்டும் எனவே சார்பானது fx 11 எனும்பொழுது 4 மதிப்பைப் பெறுகிறது 00 எனும் பொழுது 2 மதிப்பை பெறுகிறது எனவே இங்கு அத்தனையும் கணக்கீடு செய்து பின்பு இந்த புள்ளிகளில் இதன் மதிப்பு 16 மற்றும் இதற்கான புள்ளி 09 and 90 ஆகும் 11 இந்த புள்ளியில் 4 என்பது மற்றும் அதற்கான மதிப்பு ஆகும் எனவே சார்பானது இன்டீரியர் புள்ளியில்11 மேக்சிமம் மதிப்பைப் பெறுகிறது மற்றும் மினிமம் மதிப்பை 90 and 09 புள்ளிகளை பெறுகிறது இதன் மதிப்பானது 61 எனவே பவுண்ட் டொமைனாக இருக்கும்பொழுது ஒருசில பிரச்சனைகள் உள்ளது முந்தைய பிரபலங்கள் எல்லாம் ஓபன் டொமைனில் இருந்தது எனவே நாம் பவுண்டரியை கருத்தில் கொள்ளவில்லை ஏனெனில் கொடுக்கப்பட்ட பவுண்டரிகள் இல்லை ஆனால் இந்த நிலையின் பொழுது இங்கு பவுண்டரிகள் உள்ளது அவை கிளோஸ்ட் டொமைனாக உள்ளது பின்பு நாம் பவுண்டரிகளையும் பார்க்க வேண்டும் ஏனெனில் மேக்சிமம் மற்றும் மினிமம் பவுண்டரிகளின் மீதும் கிடைக்கப்பெறும் இந்த நிலையில் மினிமம் 90 and 09 இந்த புள்ளிகளில் கிடைக்கிறது எனவே முடிவானது டொமைன் பவுண்டரி புள்ளிகளில் மட்டுமே மேக்ஸிமம் மற்றும் மினிமம் கிடைக்கப் பெறும் அதாவது ஒன்று மற்றும் இரண்டு கிரிட்டிக்கல் புள்ளிகளில் சாத்தியமான நபர்களை நாம் மேக்ஸிமம் மற்றும் மினிமம் பார்க்க வேண்டும் இவையே குறிப்புகள் ஆகும் மிக்க நன்றி